காலை வணக்கம் P M தொடர்புகளைத் தொடர்கிறோம் கட்டுமானச் சுவர்களை பிளேனில் வளைக்கும் P M தொடர்பு வளைவுகள் வலுவூட்டப்பட்ட கட்டுமானச் சுவர்கள் வேலை அழுத்த அணுகுமுறையைக் கருத்தில் கொண்டு வெளிப்பாடுகளின் தொகுப்பை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நேற்றுப் பார்த்தோம் தொடர்பு வளைவுக்கான நான்கு வெவ்வேறு மண்டலங்களைப் பார்த்தோம் முதன்மையாக கட்டுமான குறுக்குவெட்டு விரிசல் இல்லாத ஒரு பகுதியும் பின்னர் கட்டுமான குறுக்குவெட்டு விரிசல் ஏற்பட்ட ஒரு பகுதியும் இருப்பதாக நாம் கருதுகிறோம் என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் மேலும் இந்த பகுதியில் கட்டுமான பகுதி விரிசல் இல்லாமல் ஒருமுறை விரிசல் ஏற்பட்டால் நீங்கள் சீரான பகுதியை அடையும் வரை கட்டுமான அமுக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இது கட்டுப்படுத்துகிறது அதைத் தாண்டி அதை அழுத்துவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அல்லது எஃகில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தால் கட்டுப்படுத்தலாம் மற்றும் பரஸ்பர வளைவின் அந்த பகுதி சமநிலைப் பிரிவிற்கு அப்பால் சுவரில் உள்ள அழுத்தத்தின் நிலையைப் பொறுத்து நீங்கள் சுருக்க கட்டுப்படுத்தப்பட்ட நிலை அல்லது இழுவிசை கட்டுப்படுத்தப்பட்ட நிலையை எடுக்க வேண்டும் எனவே இது பரஸ்பர வளைவின் ஒரு பகுதியாகும் அங்கு இழுவிசை எங்கு கட்டுப்படுத்துகிறது அல்லது சுருக்கக் கட்டுப்பாடுகள் எங்கே என்று உங்களுக்குத் தெரியாது அழுத்தங்களின் நிலைகளின் உண்மையான விநியோகம் அதனை அவசியம் நிறுவுவ வேண்டும் எனவே வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் மீண்டும் செயல்படும் அணுகுமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான காரணம் இழுவிசை கட்டுப்படுத்துகிறதா அல்லது சுருக்கக் கட்டுப்பாடுகளா என்பது உங்களுக்குத் தெரியாத இந்தப் பகுதியின் காரணமாகவே என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நாம் அதற்கு வருவோம் இது வேலை அழுத்த அணுகுமுறைக்கான தொடர்பு வளைவாகும் வேலை அழுத்த அணுகுமுறையுடன் நீங்கள் பெறும் தொடர்பு மேற்பரப்பை ஆராய்வது மற்றும் வரம்பு நிலை அணுகுமுறைக்கு நீங்கள் பெறும் தொடர்பு வளைவுடன் ஒப்பிடுவது அறிவுறுத்தலாகும் எனவே வரம்பு நிலை அணுகுமுறையை நாம் பார்ப்போம் நீங்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக எங்கள் வடிவமைப்பு முற்றிலும் வேலை அழுத்த அணுகுமுறையில் உள்ளது எனவே இது தொடர்பு வளைவுகளைப் பொருத்தவரை நீங்கள் செய்யும் ஒரு பயிற்சி மட்டுமே எனவே நீங்கள் வரம்பு நிலை அணுகுமுறையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் வேலை அழுத்த அணுகுமுறையைப் பொருத்தவரை நாம் நான்கு வெவ்வேறு மண்டலங்களைக் கொண்டிருந்த அந்த வெளிப்பாடுகளை மறுசீரமைப்பது ஒரு கேள்வி ஆகும் வரம்பு நிலை அணுகுமுறையை இங்கு கொடுக்கப்பட்டால் விகாரங்களைப் பொறுத்து நாம் எங்கள் சூத்திரங்களை முழுவதுமாக உருவாக்க முடியும் எனவே நீங்கள் வரம்பு நிலை அணுகுமுறையைப் பின்பற்றினால் திரிபு அடிப்படையிலான சூத்திரமே சிறந்ததாக இருக்கும் எனவே P பிளஸ் M இன் பிளேன் ஏற்றுதலின் கீழ் குறுக்கு பிரிவில் உள்ள திரிபு அனுமானங்களை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் கட்டுமான நசுக்கும் விகாரத்தின் மதிப்பீட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் கான்கிரீட் எப்சிலானில் cu உள்ள நொறுக்கும் விகாரங்களை நன்கு அறிந்திருக்கிறீர்கள் 003 என்பது பொதுவாக கட்டுமானத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் மதிப்பு எனவே இது நெகிழ்வு சுருக்கத்தின் கீழ் கிருஷிங் ஃபெயிலூர் பார்க்கும் சோதனைகளின் அடிப்படையில் மீண்டும் நிறுவப்பட்ட மதிப்பாகும் எனவே கட்டுமானம் நசுக்கும் விகாரம் 0 003 என்ற அனுமானம் மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானமாகும் மேலும் கட்டுமானத்திற்கான கணக்கீடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது எனவே நேற்று நாம் பார்த்த குறுக்குவெட்டு உங்களுக்கு நினைவிருந்தால் வலுவூட்டலின் சமச்சீர் விநியோகம் எங்களிடம் இருந்தது நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பட்டைகளின் விட்டம் என்ன மற்றும் அதன் இருப்பிடம் பற்றிய முன்னோடி அனுமானங்களை உருவாக்குவது முக்கியம் எனவே di d1 d2 d3 மற்றும் d4 இன் இந்த மதிப்புகள் எஃகு வலுவூட்டல் பட்டை எண்கள் 1 2 3 மற்றும் 4 இன் சென்ட்ராய்டின் தூரம் எட்ஜ் ஃபைபரைப் பொறுத்து என்ன என்பதை நிறுவியுள்ளீர்கள் மீண்டும் எங்கள் அனுமானம் என்னவென்றால் கட்டிடக்கலை அமைப்பு சுவரின் பரிமாணங்கள் சுவரின் ஒட்டுமொத்த பரிமாணங்கள் என்ன என்பதை அமைக்கும் எவ்வாறாயினும் நீங்கள் எஃகு வலுவூட்டலை வைக்கும் இடத்தில் அரைக்கப்பட்ட கட்டுமானம் முழுவதுமாக அரைக்கப்பட்டதா அல்லது பகுதியளவு அரைக்கப்பட்டதா என்பது மீண்டும் உங்களுக்கே விடப்படும் ஆனால் முக்கியமாக அவர்கள் வேறுபாடுகளை ஏற்படுத்துவார்கள் அவை வடிவவியலில் உங்கள் உண்மையான மதிப்புகளில் வேறுபாடுகளைக் கொண்டு வரும் எனவே எஃகு தளவமைப்பு பட்டை விட்டம் ஆகியவற்றை மாற்றுவது பின்னர் மதிப்புகள் d1 d2 d3 d4 அல்லது அந்த எஃகு வலுவூட்டல் இடங்கள் மற்றும் அளவுகள் எதுவாக இருந்தாலும் சரி பார்ப்பது மீண்டும் ஒரு செயலாக இருக்கும் எனவே வரம்பு நிலை உங்களுக்குத் தேவைப்படும் மதிப்புகளை அணுகும் வரை கட்டுமான நசுக்கும் வலிமை f'm தேவைப்படுகிறது பின்னர் உங்களுக்கு எஃகின் மகசூல் வலிமை மற்றும் கட்டுமானங்களில் நசுக்கும் திரிபு தேவை முன்பு நாம் அழுத்தத்தில் நெகிழ்வு சுருக்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களையும் எஃகில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அல்லது அழுத்த அழுத்தத்தையும் கொண்டிருந்தோம் இங்கே நாம் கட்டுமான மற்றும் எஃகு ஆகியவற்றின் இறுதி பலத்துடன் வேலை செய்யப் போகிறோம் எனவே நாம் முன்பு இருந்த நான்கு பிராந்திய அணுகுமுறையை விட உருவாக்கம் மிகவும் எளிமையானது மற்றும் வரம்பு நிலை அணுகுமுறையில் நீங்கள் தொடர்ச்சியான P M தொடர்பு வளைவைப் பெறுவீர்கள் ஏனெனில் விகாரங்களில் முழுமையாக வேலை செய்து விகாரங்களை அதிகரித்துக் கொண்டே பல்வேறு நிலைகளில் அழுத்தங்களை மதிப்பிட முடியும் அதேசமயம் முந்தைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பது அழுத்தங்களிலிருந்து வேலை செய்வதாகும் ஆனால் அதன் பின் தொடர்ச்சி மற்றும் அழுத்தங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது எஃகு அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்திலிருந்து கட்டுப்பாடு வந்தவுடன் கிராக் அன்க்ராக் நிலைமைக்கு நீங்கள் திருத்தங்களைச் செய்ய வேண்டும் எனவே P M தொடர்பு விளக்கப்படம் வரையிலான உருவாக்கம் மிகவும் எளிமையானது எனவே நாம் சிறிது நேரத்தில் மேசைக்கு வருவோம் நீங்கள் ஒரு மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் நீங்கள் ஸ்ட்ரெய்ன் நிலையிலிருந்து தொடங்க வேண்டும் பின்னர் ஒரு திரிபு சாய்வு இருப்பதைப் போன்ற மையப் பிறழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவதைப் பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் தொடங்கும் போது அனைத்து குறுக்குவெட்டுகளிலும் நாம் நசுக்கும் விகாரத்தில் இருக்கிறோம் என்ற அனுமானத்துடன் தொடங்குங்கள் எனவே முதல் புள்ளி உண்மையில் தூய சுருக்கத்தின் நிலையைப் பார்க்கிறது முதல் நிலை தூய சுருக்கத்தின் நிலை ε1 ε2 ε3 மற்றும் ε4 ஆகியவை 4 பட்டிகளுடன் தொடர்புடைய விகாரங்கள் கான்கிரீட்டின் நசுக்கும் திரிபுக்கு சமமான விகாரங்களின் இணக்கத்தன்மையின் காரணமாக நாம் அதை வைத்திருக்கிறோம் எனவே அந்த நான்கு இடங்களிலும் உங்களுக்கு 0 003 கிடைத்துள்ளது இந்த கட்டத்தில் உங்கள் கணம் திறன் 0 ஆகும் அச்சு சுமை திறன் என்பது சுவரில் உங்களின் அதிகபட்ச அச்சு சுமை திறன் ஆகும் எனவே இது நிச்சயமாக உங்கள் தொடக்கப் புள்ளியாகும் அதற்காக இங்கே பயன்படுத்தப்படும் c என்பது சுவரின் சுருக்கப்பட்ட நீளம் சரி இந்த வழக்கில் சுவரின் சுருக்கப்பட்ட நீளம் குறிக்கிறது நான் இங்கு முடிவிலியை வைத்துள்ளேன் இது முழு சுருக்கத்தை கொண்டிருக்கும் போது நடுநிலை அச்சின் நிலை முடிவிலி என்று குறிக்கிறது எனவே அடுத்த கட்டங்களில் நடுநிலை அச்சின் நிலையை நீங்கள் தொடர்ந்து குறைக்கிறீர்கள் எனவே நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் எனவே முதல் கட்டத்தில் நீங்கள் ε1 ε2 ε3 மற்றும் ε4 இன் மதிப்புகளை 0 003 ஆக சரிசெய்து தொடர்புடைய அழுத்தங்களை மதிப்பிடுகிறீர்கள் ஒவ்வொரு பட்டியிலும் தொடர்புடைய சுருக்கமானது Cs1 Cs2 Cs3 Cs4 ஆகியவற்றில் விளைகிறது மற்றும் கட்டுமான மூலம் மேற்கொள்ளப்படும் சுருக்கத்தை மதிப்பிடுகிறது தொடர்புடைய மையப் பிறழ்ச்சிகளின் அடிப்படையில் ΣP மற்றும் ΣM ஐப் பெறுகிறது எனவே ஒவ்வொரு இடத்திலும் உள்ள விகாரத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள திரிபு சுருக்கப்பட்ட நீளத்துடன் தொடர்புடையது c c என்பது சுருக்கப்பட்ட நீளம் L என்பது சுவரின் மொத்த நீளம் மேலும் di என்பது 1 2 3 அல்லது 4 என நீங்கள் கருதும் பட்டியின் குறுக்குவெட்டின் மையப்பகுதிக்கு விளிம்பு இழையிலிருந்து உள்ள தூரம் மற்றும் εm என்பது நீங்கள் கருதிய நசுக்கும் விகாரத்தின் மதிப்பு எனவே முக்கோணமாக மீதமுள்ள விகாரங்களின் விநியோகத்தின் மூலம் ஒவ்வொரு பட்டியிலும் உள்ள திரிபு என்ன என்பதை உங்களால் மதிப்பிட முடியும் அதற்கேற்ப நெகிழ்ச்சியின் மாடுலஸ் என்ன என்பதைக் கருத்தில் கொண்டு அழுத்தம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் எனவே இங்கே எஃகு நெகிழ்ச்சியின் மாடுலஸ் அனுமானிக்கப்பட வேண்டும் மேலும் ஒவ்வொரு பட்டியிலும் உள்ள சக்தி என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் நீங்கள் வரம்பு நிலை அணுகுமுறையில் இருந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மட்டு விகிதம் என்ற கருத்து இப்போது படத்தில் இல்லை நாம் முற்றிலும் எஃகு அழுத்தங்களில் வேலை செய்கிறோம் நாம் விகாரங்களில் வேலை செய்கிறோம் பின்னர் எஃகு அழுத்தங்கள் மற்றும் கட்டுமான அழுத்தங்களுக்குச் செல்கிறோம் எனவே இங்கே E நீங்கள் எஃகின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸை நேரடியாகப் பயன்படுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் எஃகு அழுத்தத்தின் மதிப்பை மகசூல் அழுத்தத்திற்கு வரம்பிடுகிறீர்கள் எனவே εiE fy ஐ விட அதிகமாக உள்ளதா என்பதைச் சரிபார்ப்பீர்கள் பிறகு fy என்பது நீங்கள் எஃகுக்கு வரம்புக்குட்பட்ட மதிப்பு கொடுத்தது நீங்கள் fy ஐப் பயன்படுத்தாமல் இருந்தால் εiE இன் கணக்கீட்டிலிருந்து நீங்கள் பெறும் மதிப்பைப் பயன்படுத்துவீர்கள் எனவே அறியப்பட்ட எஃகு அழுத்தத்துடன் நீங்கள் fs1 fs2 fs3 fs4 ஆகியவற்றை அறிந்திருக்கிறீர்கள் அதன் பிறகு எஃகு கம்பிகளின் குறுக்குவெட்டு பகுதிகளின் அடிப்படையில் சுருக்க முடிவு என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் அது முடிந்ததும் இப்போது கட்டுமானத்தில் இருந்து வரும் பங்களிப்பு மற்றும் சுருக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும் ஆனால் நாம் கட்டுமானங்களில் நொறுக்கும் திரிபு நிலையை ஆராய்வதன் மூலம் தொடங்கினோம் அங்குதான் நாம் தொடங்குகிறோம் எனவே கட்டுமான சுருக்கப்பட்ட முனை அதன் நசுக்கும் திரிபு உள்ளது அது இறுதி புள்ளி உள்ளது எனவே ஸ்ட்ரெஸ் பிளாக் கொண்டுவரப்பட வேண்டும் இங்கே நாம் ஏற்கனவே நசுக்கும் விகாரத்தை அடைந்துவிட்டோம் எனவே கட்டுமான அழுத்தத்தை நாம் முன்பு செய்தது போல் மதிப்பிட முடியாது 85 f'm ஐப் பயன்படுத்துகிறோம் அங்கு நாம் இப்போது அழுத்தத் தடுப்பு அளவுருக்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே கட்டுமானங்களில் உள்ள சுருக்க விளைவான Cm 0 85 0 85 f'mt0 85 c 0 85 x 0 85 என்பது செவ்வக அழுத்தத் தொகுதி அளவுருக்களைக் கொடுக்கிறது மற்றும் c என்பது மீண்டும் கட்டுமானச் சுவரின் சுருக்கப்பட்ட நீளம் ஆகும் எனவே Cm மதிப்பிடப்படுகிறது மொத்த விசை விளைவான அச்சு விசை மற்றும் மொத்த கணத்தின் விளைவாக உங்கள் மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் எஃகு வலுவூட்டல் பட்டைகளுக்கான நெம்புகோல் ஒவ்வொரு பட்டியிலும் மதிப்பிடப்பட வேண்டும் ஆனால் விளிம்பு ஃபைபரிலிருந்து சுவரின் பாதி நீளத்தை கழித்தல் தொலைவில் உள்ளது அதேசமயம் கட்டுமான பகுதிக்கு இது சுவரின் பாதி நீளத்தை பொறுத்து செவ்வக அழுத்தத் தொகுதியின் மையப்பகுதியாகும் எனவே நீங்கள் இரண்டு மையப் பிறழ்ச்சிகளை ப் பெறுவீர்கள் நீங்கள் M மதிப்பீட்டைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அடுத்து என்ன செய்வது குறைக்கத் தொடங்குவது முதல் நிலை முடிந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இரண்டாவது கட்டத்தில் சுருக்கப்பட்ட நீளம் சுவரின் வலதுபுறத்தின் நீளத்திற்கு சமமாக இருக்கும் மையப் பிறழ்ச்சி என்று நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் எனவே அந்த எல்லைக்கு அப்பால் நீங்கள் குறுக்கு பிரிவில் இழுவிசை பெறத் தொடங்கும் அந்த கட்டுப்படுத்தும் கட்டத்தில் உள்ளது எனவே இப்போது அனைத்து நான்கு பார்கள் சுருக்கத்தில் உள்ளன முழு நீளம் சுருக்கப்பட்டது சுருக்கப்பட்ட நீளம் சுவரின் L க்கு சமம் அதிகபட்சம் 0 003 இல் கட்டுமான சுருக்க அழுத்த விகாரத்தை வைத்து அந்த மாநிலத்திற்கு பார் 1 2 3 மற்றும் 4 இல் உள்ள வடிவவியலில் இருந்து தொடர்புடைய திரிபு என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் எனவே நீங்கள் மையப் பிறழ்ச்சியை சரிசெய்து விகாரங்களின் அனுமானத்தின் நேரியல் விநியோகத்திலிருந்து தொடர்புடைய விகாரங்களை மதிப்பிடுகிறீர்கள் ε1 ε2 ε3 மற்றும் ε4 ஆகியவற்றை மதிப்பிட்டு தொடரவும் குறுக்கு பிரிவில் விரிசல் ஏற்படுவதாக நீங்கள் கருதும் சுருக்கப்பட்ட நீளத்தை குறைத்து பகுதி முழுவதுமாக விரிசல் அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள் அல்லது சுருக்கப்பட்ட நீளம் 0 ஆக குறைகிறது திரிபு அடிப்படையிலான சூத்திரத்தின் அழகு என்னவென்றால் அதே வெளிப்பாடுகளின் தொகுப்பு முதல் நிலை முழு சுருக்கத்திலிருந்து அது முழுமையாக பதற்றத்தில் இருக்கும் கடைசி நிலை வரை இருக்கும் வடிவவியலைப் பொறுத்து நான்கு பட்டைகளும் விளைந்திருக்கலாம் அல்லது சில பார்கள் விளைந்திருக்கலாம் மற்றும் சில பார்கள் விளைவிக்கவில்லை பின்னர் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு அச்சு சுமை திறன் இருக்காது கணம் திறன் மட்டுமே இருக்கும் மற்றும் வரம்பு நிலை அணுகுமுறைக்கு P M வளைவை நிறுவவும் எனவே இது மிகவும் நேரடியானது மற்றும் P M தொடர்பு வரைபடத்தை வரம்பு நிலை அணுகுமுறையிலிருந்து நேற்று நீங்கள் பார்த்த P M தொடர்பு வரைபடத்துடன் ஒப்பிடும் வரை நீங்கள் இதைத்தான் செய்வீர்கள் எனவே எங்கள் கணக்கீடுகளில் சுருக்க வலுவூட்டலின் விளைவைப் பார்ப்பதுதான் பின்வரும் வேலையில் நீங்கள் ஒப்பிடும் விஷயங்கள் அதை இங்கேயும் செய்யலாம் இங்கே கூட சுருக்க வலுவூட்டலின் பங்களிப்பு புறக்கணிக்கப்படலாம் சுருக்க Cs2 இல் கம்ப்ரஷன் Cs1 இன் பங்களிப்பு இருக்கும் இடங்களில் 0 ஐ வைக்கவும் மேலும் அவை பதற்றத்தில் இருக்கும்போது அந்த மதிப்புகளை நீங்கள் வேலை அழுத்த அணுகுமுறைக்கு செய்தது போல் மட்டுமே பயன்படுத்தவும் எனவே P M இடைவினைகளின் அடிப்படையில் வேலை அழுத்த அணுகுமுறைக்கும் வரம்பு நிலை அணுகுமுறைக்கும் இடையிலான ஒப்பீட்டைப் பார்ப்பது முதலாவது இரண்டாவது P M தொடர்புகளில் சுருக்க வலுவூட்டலைக் கருத்தில் கொள்வது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைப் பார்க்க வேண்டும் மேற்பரப்பில் நீங்கள் பெறும் சதவீத அதிகரிப்பு என்ன மற்றும் மூன்றாவது கட்டுமான இழுவிசை வலிமை நீங்கள் உண்மையில் கட்டுமான இழுவிசை வலிமை பயன்படுத்த என்றால் பார்க்க வேண்டும் உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் உண்மையில் புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு இது மிகவும் சிறியது P M தொடர்பு மேற்பரப்பை மதிப்பிடுவதற்கான கட்டுமானங்களில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இறுதியாக எஃகு வலுவூட்டலின் வெவ்வேறு ஏற்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் முனைகளில் செறிவூட்டப்பட்ட எஃகு வலுவூட்டல் மற்றும் விநியோகிக்கப்பட்ட எஃகு வலுவூட்டல் இருந்தால் P M தொடர்புகள்அதே பொருள் வலிமையைப் பொருத்தவரை ஒரே வடிவவியலில் எவ்வாறு வெளிப்படுகின்றன எனவே இவை நீங்கள் செய்யக்கூடிய மறு செய்கைகளாகும் மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர்களில் கட்டுமான அச்சு சுமை அளவுகளால் பாதிக்கப்படும் வளைக்கும் திறனைப் பற்றிய புரிதலைப் பெறலாம் இந்த கட்டத்தில் வடிவமைப்பை இணைப்பது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் இப்போது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் வடிவமைப்பில் உங்களுக்குத் தெரியும் குறிப்பாக பல்வேறு வகையான குறுக்குவெட்டுகள் மற்றும் எஃகு வலுவூட்டலின் வெவ்வேறு தளவமைப்புகளுக்கு வடிவமைப்பு உதவிகள் உள்ளன உங்களிடம் P M இன்டராக்ஷன் வரைபடங்கள் வடிவமைப்பு வளைவுகள் உள்ளன அவை வடிவமைப்பு எய்ட்ஸில் உங்களுக்கு எளிதாகக் கிடைக்கும் இப்போது எங்களிடம் வடிவமைப்பு எய்ட்ஸ் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவதைப் பார்க்கலாம் இருப்பினும் கட்டுமான சுவர் கட்டமைப்புகள் வழக்கமான வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசை குறுக்குவெட்டுகளை விட சீரற்றதாக இருக்கும் எனவே வெவ்வேறு நீளங்கள் மற்றும் வெவ்வேறு கட்டமைப்புகளுக்கான வடிவமைப்பு எய்ட்களின் தொகுப்பைப் பெறுவது அவ்வளவு எளிமையாக இருக்காது இது மிகவும் சோர்வாகவும் உண்மையில் மிகப்பெரியதாகவும் இருக்கும் எனவே வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் அது சாத்தியமாகாது கட்டுமான அமைப்பில் உள்ள ஒவ்வொரு வலுவூட்டப்பட்ட சுவருக்கும் P M தொடர்பு வளைவைத் தயாரிப்பது உங்களால் சாத்தியமாகாது அதுவே சிறந்த விஷயமாக இருக்கலாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் வடிவமைப்பு சுமைகள் மற்றும் தொடர்பு மேற்பரப்பின் அடிப்படையில் உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கும் இருப்பினும் அது கேட்பதற்கு அதிகமாக இருக்கலாம் எனவே நீங்கள் P M தொடர்பு மேற்பரப்பைப் பயன்படுத்த மாட்டீர்கள் என்பதால் கொடுக்கப்பட்ட சுவரில் உள்ள தருணங்கள் மற்றும் அச்சு சக்திகளின் கலவையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சுவரில் அழுத்தத்தின் நிலை ஆகும் நீங்கள் சுவரின் விரிசல் நிலையில் உள்ளீர்களா நீங்கள் சுவரின் விரிசல் இல்லாத நிலையில் உள்ளீர்களா நீங்கள் சமச்சீர் பகுதிக்கு அப்பால் இருந்தால் சுவரின் சுருக்கம் கட்டுப்படுத்தும் சுவர் வடிவமைப்பு சுமை சேர்க்கைகளை திருப்திப்படுத்துவதை உறுதிசெய்ய நீங்கள் சுவரில் எவ்வளவு எஃகு வைக்கப் போகிறீர்கள் என்பதை இது தீர்மானிக்கும் எனவே நான் முன்பு குறிப்பிட்டது போல சமநிலைப் பிரிவைத் தாண்டி நீங்கள் சுருக்கக் கட்டுப்பாட்டு நிலையில் உள்ளீர்களா அல்லது பதற்றக் கட்டுப்பாட்டு நிலையில் உள்ளீர்களா என்பது உங்களுக்குத் தெரியாது ஊடாடும் வளைவின் எந்தப் பகுதியில் நீங்கள் சேர்க்கை விழுகிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கும் நடுநிலை அணுகல் ஆழம் எங்கு உள்ளது என்பதை மதிப்பிடுவதற்கு பொருத்தமான வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துவதற்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு செயல்முறை தேவை இது உங்களுக்குத் தெரியாத ஒன்று என்பதால் நடுநிலை அணுகல் ஆழம் எங்கு உள்ளது என்பதை நீங்கள் மதிப்பிட வேண்டும் பின்னர் அதன் அடிப்படையில் திரும்பிச் சென்று கட்டுமான வேலைகளில் உள்ள அழுத்தங்களின் நிலை மற்றும் எஃகு அழுத்தத்தின் நிலை ஆகியவற்றைச் சரிபார்த்து அவை அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களுக்கு அப்பால் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே பரஸ்பர மேற்பரப்பில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதும் அது பதற்றத்தைக் கட்டுப்படுத்தும் மதிப்பீடாக இருக்குமா அல்லது சுருக்கக் கட்டுப்படுத்தப்பட்ட மதிப்பீடாக இருக்குமா என்பதும் தெரியாத அம்சம் எனவே நடுநிலை அணுகல் ஆழம் என்ன என்பது வடிவமைப்பு செயல்முறையின் அறியப்படாத பகுதியாகும் எனவே நீங்கள் P பிளஸ் M க்கான வடிவமைப்பைப் பார்க்கும்போது குறியீடு உண்மையில் உங்களுக்கு இரண்டு மறுசெயல் நடைமுறைகளை சரியாக வழங்குகிறது தேசிய கட்டிடக் குறியீட்டில் வலுவூட்டப்பட்ட கட்டுமான வேலைகளைக் கையாளும் பிரிவின் இணைப்பில் மீண்டும் செயல்படுத்தும் நடைமுறைகளின் விளக்கம் கிடைக்கிறது எனவே நீங்கள் இந்த நடைமுறைகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்துவதைப் பார்க்கலாம் நான் சொன்னது போல் நாம் இன்று மீண்டும் செயல்படும் நடைமுறைகளில் ஒன்றைப் பார்க்கிறோம் மற்றும் இரண்டாவது மறு செய்கை செயல்முறையையும் ஆராய்வோம் எனவே சுவரில் உள்ள அழுத்தங்களின் நிலையை மீண்டும் மீண்டும் மதிப்பிடுவதற்கான அணுகுமுறைகளை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் மேலும் தேவையான வடிவமைப்பைச் சரிபார்க்கவும் எனவே அங்குதான் நான் பார்க்கிறேன் முதல் மறு செய்கை செயல்முறை செயல்முறை 1 தொடர்பு மேற்பரப்பில் நீங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று ஒரு அனுமானம் செய்கிறது நீங்கள் சுருக்க கட்டுப்படுத்தப்பட்ட அனுமானத்தில் அல்லது இழுவிசை கட்டுப்படுத்தப்பட்ட அனுமானத்தில் இருக்கும்போது நாம் என்ன வெளிப்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை அடைய முயற்சிக்கிறது எனவே இங்கே இலவச உடல் வரைபடத்தைப் பார்க்கிறோம் வெற்றுத் தொகுதிகளால் செய்யப்பட்ட ஒரு சுவரைப் பார்க்கிறோம் அது எஃகு வலுவூட்டலின் ஒரு குறிப்பிட்ட ஏற்பாட்டைக் கொண்டுள்ளது இரண்டு முனைகளிலும் செறிவூட்டப்பட்ட எஃகு வலுவூட்டலுடன் ஒரு ஏற்பாடு உள்ளது எனவே மீண்டும் சுவரின் மொத்த நீளம் lw மற்றும் இரண்டு முனைகளிலும் எஃகு உள்ளது அவை நெகிழ்வு எஃகு ஆகும் சுவரின் மையப் பகுதியில் செயல்படும் அச்சு சுமை உங்களிடம் உள்ளது மேலும் சுவரில் செயல்படும் வெளிப்புற சக்திகளிலிருந்து ஒரு தருணம் வருகிறது இப்போது நீங்கள் உண்மையில் நிறுவ வேண்டியது என்னவென்றால் kd அல்லது நடுநிலை அச்சின் ஆழம் மற்றும் இது இன்னும் வேலை அழுத்த அணுகுமுறையில் உள்ளது எனவே அழுத்தங்களின் முக்கோணப் பரவல்தான் இந்தக் கணக்கீடுகளின் அடிப்படையில் நாம் செய்யப் போகிறோம் எனவே நீங்கள் கீழே உள்ள இலவச உடல் வரைபடத்தை வைத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் வளைக்கும் தருணம் மற்றும் அச்சு சக்திகள் இழுவிசை மற்றும் சுருக்க சக்திகள் ஆகியவற்றை நாம் மதிப்பிட வேண்டும் சுவரின் ஒரு பகுதி விரிசல் அடைந்துள்ளதாகவும் பதற்றத்தில் வலுவூட்டல் உள்ள பகுதியின் விளைவாக இழுவிசை விசை செயல்படுவதாகவும் நாம் கருதுகிறோம் எனவே நாம் இரண்டு பட்டைகளின் மையப்பகுதியை எடுத்துக்கொள்கிறோம் அங்குதான் இழுவிசை விளைவானது சுருக்கத்தின் விளைவாக வைக்கப்பட்டுள்ளது இது அழுத்த அழுத்தங்களின் முக்கோண விநியோகத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கும் எனவே நீங்கள் தொடங்கும் போது சில அடிப்படை அனுமானங்களைச் செய்ய வேண்டும் பின்னர் திரும்பிச் சென்று அழுத்தங்களின் விநியோகம் மற்றும் அழுத்தங்களின் மதிப்புகள் அனுமானம் சரியாக உள்ளதா என்பதைச் சரிபார்க்கவும் அந்த அனுமானம் தவறாக இருந்தால் நீங்கள் திரும்பிச் சென்று அந்த அடிப்படை அனுமானத்திற்கு மாற்றங்களைச் செய்யுங்கள் இது நாம் பரஸ்பர மேற்பரப்பின் சுருக்கப்பட்ட சுருக்க கட்டுப்பாட்டு மண்டலத்தில் உள்ளோமா அல்லது பரஸ்பர மேற்பரப்பின் இழுவிசை கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலத்தில் உள்ளோமா தொடர்பு மேற்பரப்பின் சுருக்க கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலத்தில் நாம் இருக்கிறோம் என்ற அனுமானத்தை உருவாக்குவதன் மூலம் தொடங்குகிறோம் சுவரைப் பொறுத்தவரை அச்சு சுமையின் மையப் பிறழ்ச்சி உங்களுக்கு கிடைத்திருந்தால் இது மீண்டும் சார்ந்துள்ளது என்று நாம் கருதுகிறோம் புவியீர்ப்பு விசையிலிருந்து வரும் அச்சு சுமை இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று மையப் பிறழ்ச்சியாக இருந்தால் ஆனால் சுவரின் மையக் கோட்டில் P செயல்பட்டால் இழுவிசை வலுவூட்டலின் மையப்பகுதியைப் பற்றி சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே உங்களுக்கு இந்தப் பக்கத்தில் இழுவிசை வலுவூட்டல் உள்ளது இடது பக்கத்தில் நீங்கள் இழுவிசை வலுவூட்டலின் மையத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் இழுவிசை வலுவூட்டலின் மையப்பகுதியைப் பற்றிய உங்கள் தருணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இங்கே வரைபடத்தில் உள்ள குறிப்புகளைப் பொறுத்தவரை நாம் தருணங்களின் சமநிலையை எடுத்துக்கொள்கிறோம் சுவரில் உள்ள விரிசல் காரணமாக ஒரு மையப் பிறழ்ச்சியாக இருப்பதால் சுமை காரணமாக தருணம் சுவரில் விரிசல் ஏற்படுவதால் சுவரில் விரிசல் ஏற்படுவதால் ஒரு கூடுதல் அல்லது இரண்டாம் நிலைத் தருணம் ஏற்படுவதை மையப் பிறழ்ச்சியானது குறிக்கும் எனவே எழுதப்பட்டதன் மூலம் நீங்கள் Fm அடிப்படையில் அழுத்தங்களின் முக்கோண விநியோகத்தின் விளைவாக சுருக்கத்தை எழுதலாம் ஏனென்றால் சுருக்கக் கட்டுப்பாடுகள் என்று நாம் கருதுவதால் நாம் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தில் இருக்கிறோம் நீங்கள் kd இல் ஒரு இருபடிச் சமன்பாட்டைப் பெறுவதைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் அடிப்படையில் நீங்கள் செய்த அனுமானங்களுக்கு kd ஐ மதிப்பிட வேண்டும் மேலும் நீங்கள் நிறுவும் kd க்கு அழுத்தங்களின் நிலை என்ன என்பதைச் சரிபார்க்க வேண்டும் எனவே இப்போது எங்களிடம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உள்ளது அது எங்களுக்கு kd இல் ஒரு இருபடியை வழங்க முடியும் அதை நீங்கள் தீர்க்கலாம் மற்றும் kd க்கான மதிப்புகளைப் பெறலாம் எனவே நீங்கள் இந்த வெளிப்பாட்டைத் தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அங்கு செருக வேண்டிய மதிப்புகளைப் பார்த்தால் உங்களுக்கு சுவரின் பரிமாணங்கள் தேவை நீங்கள் சுவரின் பரிமாணங்களை இறுதி செய்கிறீர்கள் நீங்கள் சரியாக கொடுக்கப் போகும் எஃகு வலுவூட்டலின் மதிப்பீட்டை நீங்கள் செய்திருக்க வேண்டும் உங்கள் வடிவமைப்பின் முதல் கட்டமாக எஃகு வலுவூட்டல் என்ன என்பதை நீங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் எனவே பட்டியின் விட்டம் மற்றும் பட்டையின் இருப்பிடம் என்ன என்பது பற்றிய சில அனுமானங்கள் அவசியமாகிறது ஏனெனில் உங்கள் டி அந்த தேர்வால் பாதிக்கப்படும் எனவே சுவரில் செயல்படும் அச்சு சக்தி என்ன வெளிப்புற தருணம் நீளம் அகலம் மற்றும் தடிமன் ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் சுவரின் d கட்டுமான வேலைகளில் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தம் மற்றும் d'க்கு நீங்கள் செய்ய விரும்பும் அனுமானம் என்ன எனவே உங்கள் எஃகு வலுவூட்டல் உள்ளமைவு முக்கியமானது தெரிந்த அந்த மதிப்புகள் மூலம் நீங்கள் kd க்கு தீர்வு காணலாம் மற்றும் kd இன் மதிப்பு என்ன என்பதை நிறுவலாம் இப்போது இந்த kd க்கு நீங்கள் இந்த kd ஐ நிறுவியவுடன் சுருக்க விளைவான C ஆனது kd இன் செயல்பாடாக kd அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் சென்று kd ஐ தீர்க்கலாம் பின்னர் சுருக்கத்தின் விளைவாக அறியப்பட்ட மற்றும் P அறியப்பட்டதன் மூலம் T என்றால் என்ன என்பதை நீங்கள் நிறுவலாம் இப்போது உங்களது முதல் அனுமானம் அது செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை சுருக்கமானது தொடர்புபடுத்துகிறதா என்பதைச் சரிபார்க்கும் வழி உள்ளது எனவே நீங்கள் சுருக்க கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையைப் பார்த்ததிலிருந்து அழுத்த அழுத்தங்களின் அடிப்படையில் எஃகு அழுத்தங்கள் என்ன என்பதை நீங்கள் திரிபு இணக்கத்தன்மையிலிருந்து நிறுவுவீர்கள் எனவே எஃகு அழுத்தங்கள் நிறுவப்பட்டுள்ளன நாம் வேலை அழுத்த அணுகுமுறையில் இருக்கிறோம் n இங்கே எஃகு மற்றும் கான்கிரீட் மாடுலியின் மட்டு விகிதம் மற்றும் கட்டுமான அழுத்தத்தின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் நிறுவிய பிறகு நீங்கள் fs ஐ நிறுவுகிறீர்கள் Fm என்பது கட்டுமான வேலைகளில் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தின் அழுத்தமாகக் கருதப்படுகிறது எனவே நீங்கள் இப்போது fs இன் மதிப்பீட்டைப் பெற்றுள்ளீர்கள் இருப்பினும் fs இன் இந்த மதிப்பீடு எஃகில் அனுமதிக்கப்படும் இழுவிசை அழுத்தத்தை விட பெரியதாக இருந்தால் சுருக்கக் கட்டுப்படுத்தும் உங்கள் அனுமானம் தவறானது எனவே fs நிறுவப்பட்ட இந்த கட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட எஃகு அழுத்தத்தை விட இந்த fs குறைவாக உள்ளதா எனச் சென்று சரிபார்க்கவும் அனுமதிக்கப்பட்ட எஃகு அழுத்தம் Fs பெரியதாக இருந்தால் நீங்கள் சரியான அனுமானத்துடன் வேலை செய்கிறீர்கள் உண்மையில் சுமை கலவையானது பரஸ்பர மேற்பரப்பில் கட்டுமான அமுக்க அழுத்தத்தை இன்னும் ஆளுகிறது எனவே வடிவமைப்புத் தேவையைப் பூர்த்தி செய்யத் தேவையான எஃகுப் பரப்பளவு என்ன என்பதை நீங்கள் இப்போது மதிப்பீடு செய்யலாம் எனவே எஃகில் உள்ள அழுத்தத்தால் நீங்கள் மதிப்பிட்டுள்ள பதற்ற விசையிலிருந்து எஃகு பகுதியை மதிப்பிடுங்கள் எஃகில் உள்ள அழுத்தம் என்பது எஃகில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை விட குறைவான எஃகில் உள்ள உண்மையான அழுத்தமாகும் எனவே இது உண்மையாக இருந்தால் சுழற்சி முடிவடைகிறது மற்றும் தொடர்பு கணக்கியலை திருப்திப்படுத்த எவ்வளவு எஃகு தேவை என்பதை நீங்கள் நிறுவியுள்ளீர்கள் இருப்பினும் ஸ்டீல் fs ல் உள்ள அழுத்தம் அனுமதிக்கப்பட்ட எஃகு அழுத்தத்தை விட அதிகமாக இருந்தால் கட்டுமான அழுத்த அழுத்தத்தை நிர்வகிக்கிறது என்ற உங்கள் அடிப்படை அனுமானம் தவறானது நீங்கள் நிறுவிய kd இப்போது தவறான kd என்பதால் நீங்கள் திரும்பிச் சென்று திருத்தங்களைச் செய்ய வேண்டும் எனவே இந்தச் சந்தர்ப்பத்தில் நீங்கள் திரும்பிச் சென்று டென்ஷன் கட்டுப்பாட்டு சூழ்நிலையைப் பயன்படுத்தத் தொடங்க வேண்டும் மேலும் டென்ஷன் கன்ட்ரோல் சூழ்நிலைக்கு உங்கள் fs மதிப்பு அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை விடக் குறைவாக உள்ளதா என்பதை மீண்டும் சரிபார்க்கவும் பின்னர் அது சரியாக இருந்தால் சுருக்க அழுத்தம் என்ன என்பதை நிறுவவும் மற்றும் கணக்கீடுகளை மூடவும் அந்த நிலைக்கு தேவையான எஃகு வலுவூட்டலின் அளவை நிறுவவும் எனவே தொடர நாம் இப்போது ஒரு இழுவிசை கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையைப் பார்க்க வேண்டும் மற்றும் டென்ஷன் கண்ட்ரோல் சூழ்நிலையில் இருந்து Fs அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தமாக இருப்பதால் fm இன் மதிப்பு எவ்வளவு என்பதைக் கணக்கிடுவீர்கள் எனவே ஆனால் உண்மையில் தொடங்குவதற்கு எஃகு அளவை மதிப்பீடு செய்ய வேண்டும் கட்டுமான அழுத்தத்தின் மதிப்பீடும் உங்களுக்குத் தேவை எனவே கட்டுமான அழுத்தம் இன்னும் கட்டுப்படுத்துகிறது என்று கருதி கணக்கீட்டின் இந்த பகுதியை நாம் உண்மையில் தொடங்கலாம் மேலும் சமநிலையிலிருந்து நீங்கள் பெறும் பதற்றத்தை அனுமதிக்கக்கூடிய எஃகு இழுவிசை அழுத்தத்துடன் பிரிக்கவும் நீங்கள் சமநிலையில் இருந்து T என்றால் என்ன என்பதை நிறுவி அந்த T ஐ Fs உடன் பிரித்து எஃகின் சோதனைப் பகுதியைப் பெறுங்கள் ஏனெனில் முந்தைய கணக்கீடுகளில் இருந்து நீங்கள் நிறுவிய kd எதுவாக இருந்தாலும் அது தவறு மற்றும் எஃகு பகுதி தவறாக இருக்கும் எனவே நீங்கள் இப்போது மறுவேலை செய்து எங்காவது தொடங்க வேண்டும் எனவே எஃகின் சோதனைப் பகுதியைப் பெறுவதற்கு எஃகு அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தால் நீங்கள் அதைப் பிரிப்பதில் நீங்கள் வந்த பதற்ற சக்தியை எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்போது எஃகில் அனுமதிக்கக்கூடிய அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுவதால் பதற்றக் கட்டுப்பாடுகள் எஃகின் சோதனைப் பகுதியைப் பெறுகின்றன பின்னர் உங்கள் கணக்கீடுகளைத் தொடங்குகின்றன நீங்கள் பார் தளவமைப்பு அல்லது பார் பரிமாணங்களை மாற்ற விரும்பலாம் உங்கள் d' மாறும் நீங்கள் முன்பு பயன்படுத்தும் d' ஐப் பயன்படுத்துவது இன்னும் சாத்தியமா என்பதைச் சரிபார்க்கவும் பின்னர் சுவரில் செயல்படும் அச்சு விசை மற்றும் பதற்றத்தின் விளைவாக மொத்த சுருக்க விசை இந்த சுருக்கமும் பதற்றமும் வளைந்ததன் காரணமாகும் எனவே நீங்கள் உண்மையில் இரண்டாம் நிலை விளைவுகளைக் கணக்கிட வேண்டும் சென்ட்ராய்டு மாற்றத்தின் சுவர் மாற்றத்தில் விரிசல் ஏற்படப் போகிறது விரிசல் காரணமாக ஒரு மையப் பிறழ்ச்சி உள்ளது மற்றும் அச்சு விசை காரணமாக இரண்டாம் நிலை தருணங்கள் இருக்கும் எனவே நீங்கள் இரண்டாம் நிலை தருணங்களையும் சுவரில் செயல்படும் வெளிப்புற தருணத்தையும் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் கணக்கீடுகளைச் செய்யப் போகும் சுருக்க விசையை நிறுவவும் எனவே உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் பயன்படுத்தப் போகும் எஃகுப் பகுதியானது முந்தைய படியில் நீங்கள் மதிப்பிட்டுள்ள எஃகுப் பகுதி மற்றும் அனுமதிக்கப்பட்ட அழுத்தமான Fs ஆல் வகுக்கப்பட்ட அச்சு விசை ஆகும் எனவே இரண்டாம் நிலை விளைவு இழுவிசை விசை மற்றும் புவியீர்ப்பு காரணமாக ஏற்படும் அச்சு விசையை T மற்றும் P Fs ஆல் வகுக்க வேண்டும் எனவே இது உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் பயன்படுத்தப் போகும் எஃகுக்கான மதிப்பீடாகும் எஃகு Rho இன் இந்த பகுதிக்கு சுவரில் உள்ள எஃகு சதவிகிதம் பயனுள்ளதாக இருக்கும் effective bd ஆல் வகுக்கப்படுகிறது இங்கு b என்பது சுவரின் தடிமன் மற்றும் d என்பது பயனுள்ள ஆழம் அந்த வெளிப்பாடு மூலம் நீங்கள் இப்போது k இன் மதிப்பை மதிப்பிடுவீர்கள் மற்றும் சுருக்கத்தின் முக்கோண விநியோகத்தில் தொடர்புடைய j சுருக்கத்தின் முக்கோண விநியோகத்தில் j 1 k3 மீண்டும் நீங்கள் ஒரு இருபடியைத் தீர்த்து k இன் மதிப்பைப் பெறுகிறீர்கள் இப்போது இந்த k இவ்வாறு நிறுவப்பட்டது இது இழுவிசை அழுத்தம் மற்றும் Fs ஐ விட குறைவான எஃகு தேவையை பூர்த்தி செய்தால் நீங்கள் உண்மையில் முடிவுக்கு வரலாம் எனவே இங்கே எஃகு இழுவிசை அழுத்தம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் எஃகில் இந்த இழுவிசை அழுத்தம் Fs ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது எனவே fs கணத்தில் இருந்து கணக்கிடப்படுகிறது நீங்கள் ஒரு கணம் வைத்திருக்கும் மொத்த கணம் இது மாறுதலின் காரணமாக இரண்டாம் தருணம் ஆகும் ஏனெனில் விரிசல் மற்றும் வெளிப்புறம் வெளிப்புறமாக பயன்படுத்தப்படும் தருணத்தால் ஏற்படும் மையப் பிறழ்ச்சியானது kd மற்றும் j கணக்கிடப்பட்டதில் இருந்து எஃகு அழுத்தம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் மேலும் எஃகில் உள்ள அழுத்தமானது j ஆல் d ஆக வகுக்கப்படும் எஃகின் பயனுள்ள பகுதியால் வகுக்கப்படும் மொத்த கணம் மேலும் பயனுள்ள இழுவிசை என்ன மற்றும் சமநிலையிலிருந்து வரும் இழுவிசை என்ன என்பதைப் பொறுத்து நீங்கள் செய்த அசல் அனுமானங்களின் தொகுப்பை இது திருப்திப்படுத்த வேண்டும் எனவே அது நிறுவப்பட்டதும் தெரிந்த fs மூலம் தொடர்புடைய கட்டுமான அழுத்தம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் மற்றும் அழுத்தங்களின் முக்கோணப் பரவல் மூலம் அது கொடுக்கப்பட்டதாக மதிப்பிடலாம் எனவே நீங்கள் கட்டுமான அழுத்த அழுத்தத்தில் உள்ள அழுத்தத்தை மதிப்பீடு செய்கிறீர்கள் மேலும் இந்த மதிப்பு மீண்டும் fm மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் இது கட்டுமான வேலைகளில் அனுமதிக்கப்பட்ட அழுத்தமாகும் எனவே எஃகின் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை விட குறைவாக இருந்தால் நீங்கள் மதிப்பிட்ட fs மீண்டும் உங்கள் மறு செய்கையை நிறுத்தலாம் ஆனால் fs அதிகமாக இருந்தால் பார்களின் அளவுகளை மாற்றுவதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது உங்கள் உள்ளமைவில் அல்லது d இன் மதிப்புகளில் மீண்டும் சில மாற்றங்களைக் குறிக்கும் எனவே Fs ஐ fs விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதைக் கணக்கிட உங்களுக்கு கூடுதல் பார்கள் அல்லது பெரிய பட்டை தேவைப்படலாம் நீங்கள் எஃகு அழுத்தத்தைக் குறைக்க வேண்டும் உங்கள் d'ஐப் புதுப்பிக்க வேண்டும் பின்னர் d' புதுப்பிக்கப்பட்டால் உங்கள் kd மதிப்பீடு மாறும் பின்னர் உங்கள் கே மற்றும் ஜே மாறும் அதன் பிறகு நீங்கள் M' இன் மதிப்பை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் அந்த M' மதிப்பிற்கு மீண்டும் fs கணக்கிடப்பட வேண்டும் எஃகின் பயனுள்ள பகுதி கணக்கிடப்பட வேண்டும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கட்டுமான அழுத்தத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே இது மீண்டும் மீண்டும் செய்யும் அணுகுமுறையாகும் இது அடிப்படையில் உங்களை அனுமானங்களின் மூலம் அழைத்துச் செல்கிறது நீங்கள் தொடர்பு மேற்பரப்பின் எந்த மண்டலத்தில் விழுகிறீர்கள் என்பதற்கு மறைமுகமான குறிப்பு உள்ளது ஆனால் தொடர்பு மேற்பரப்பின் நேரடி பயன்பாடு இல்லை நாம் பின்னர் விவாதிக்கும் இரண்டாவது அணுகுமுறை நீங்கள் எந்த மண்டலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாகக் கண்டறியும் அணுகுமுறையாகும் பின்னர் பரிமாணமற்ற அளவுரு M Pd ஐப் பயன்படுத்தி தொடர்புக்கு எவ்வளவு எஃகு தேவைப்படுகிறது என்பதைச் சரிபார்க்க நீங்கள் என்ன வெளிப்பாடு பயன்படுத்த வேண்டும் என்பதை மதிப்பிடுவதற்கு P M சுமை கலவையே எனவே இதுவே முதல் மறுசெயல் அணுகுமுறையாகும் மற்றொரு மூன்றாவது முறையான அணுகுமுறை கூட சரி ஆனால் தெரியாத நிலையின் காரணமாக இது அவசியமாகிறது எனவே நான் மீண்டும் மீண்டும் செய்யும் அணுகுமுறையுடன் முதல் மறுமுறை அணுகுமுறையுடன் நிறுத்துகிறேன் இரண்டாவது மறு செய்கை அணுகுமுறையைப் பற்றி விவாதிக்கவும் பின்னர் சில வடிவமைப்பு எடுத்துக்காட்டுகளைப் பெறவும் இது உங்களுக்கு ஒரு உணர்வைத் தரும் மற்றும் இந்த மறு செய்கைகளை நீங்கள் எப்படிச் செய்கிறீர்கள் என்பதைத் தாங்கும் சுவரில் உள்ள P மற்றும் M கோரிக்கைகளைப் பொறுத்து ஏன் இந்த மறு செய்கைகளைச் செய்கிறீர்கள்